புரோதெர்ம் டெமோன்ஸ்ட்ரேஷன் என்பது புரதங்கள் மற்றும் மியூட்டன்ட்களுக்கான தெர்மோடைனமிக் டேட்டாபேஸ் பற்றியது ஆகும் நாம் முன்பு விவாதித்தது போல ProTherm உள்ளடக்கங்களின் வரிசைமுறை அறிவுறுத்தல் தகவல்கள் சோதனை நிலைமைகள் தெர்மோடைனமிக்ஸ் டேட்டாக்கள் மற்றும் பல புரதங்களுக்கான லிட்ரேச்சர் தகவல்கள் மற்றும் அவற்றின் மியூட்டன்ட்கள் பற்றிய தகவல்களை உள்ளடக்கியது புரோதெர்மின் முக்கிய அம்சம் தெர்மோடைனமிக் டேட்டா பேஸ் மற்றும் பிற கூடுதல் தகவல்களுடனும் உள்ளது அப்ரன் டாட் நெட் ProTherm வலைத்தளத்திள் புரோதெர்மை அணுகலாம் மற்றும் அதன் பயன்பாடுகள் மற்றும் புரோதெர்மிலிருந்து டேட்டாவை எவ்வாறு மீட்டெடுப்பது என்பதை அறிந்து கொள்ளலாம் இது புரோதெர்முக்கான வலைத்தளம் இங்கே ப்ரோநெட் அல்லது உயிர் அணு கேலரி டேட்டாபேஸ்களுடனான இணைப்புகளை இடது புறம் காணலாம் புரோதெர்மின் முக்கிய அம்சத்தை மேலோட்டமாக காணலாம் இந்த டேட்டா பேசின் முக்கிய உள்ளடக்கங்கள் என்ன இந்த டேட்டா பேசிலிருந்து எதைப் பெறலாம் புதிய மற்றும் புள்ளிவிவரப் பக்கத்தை எவ்வாறு புதுப்பிப்பது போன்ற சில பயிற்சிகளைக் கொடுக்கிறோம் எனவே டேட்டாவை எவ்வாறு பெறுவது அல்லது ProTherm டேட்டா பேசிலிருந்து டேட்டாவை எவ்வாறு மீட்டெடுப்பது மேலும் ProTherm பற்றிய கூடுதல் விவரங்களை இங்கே கொடுக்கலாம் இப்போது இங்கே குறுக்கு குறிப்புகள் உள்ளன PDB வரைபடத்தை ProTherm மற்றும் Swiss proto ProThermக்கு நீங்கள் பார்க்கலாம் இங்கே முக்கிய குறிப்புகள் மற்றும் மேற்கோள்கள் மேலும் வலைத்தளத்தின் வெவ்வேறு பதிப்புகளைப் பார்த்தால் அதில் 1000 க்கும் மேற்பட்டது சரியானது பிரதான பக்கத்திற்குச் சென்றால் எதையும் கொடுக்கக்கூடிய எளிய தேடல் இதுதான் ProTherm ஐத் தேடுவதற்கான முக்கிய சொற்கள் எடுத்துக்காட்டாக லைசோசைம் பற்றிய தேடலில் ஆர்வமாக இருந்தால் இது எங்கே பரவலாக ஆய்வு செய்யப்பட்ட புரதம் என்பதை கிளிக் செய்தால் முடியும் லைசோசைம் தொடர்பான அனைத்து டேட்டாவையும் கொடுக்க முடியாது எனவே நுழைவு எண் புரதப் பெயர் மற்றும் இந்த தெர்மோடைனமிக் அளவுருக்கள் கொடுக்கலாம் இந்த நிபந்தனைகள் அளவீடுகள் மற்றும் டேட்டாவை பெறுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அது வெப்பமானதா அல்லது மறுக்கக்கூடியதா என்பதற்கான முறை மற்றும் முழுமையான குறிப்பாக இருக்கலாம் நீங்கள் எந்த வகையான டேட்டாவிலும் ஆர்வமாக இருந்தால் முன்னேறலாம் நிறைய தேடுதல் விருப்பங்கள் உள்ளன ProTherm நுழைவுடன் நீங்கள் தேடலாம் இது ஒரு புரோதெர்முக்கு மட்டுமே குறிப்பிட்டது உங்களிடம் எந்தவொரு டேட்டாவிலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நுழைவு எண்ணைப் பயன்படுத்தி டெவலப்பர்களைத் தொடர்பு கொள்ளலாம் இது டேட்டாவை சரிபார்க்க எளிதானது நீங்கள் PDB குறியீட்டையும் சரியாகத் தேடலாம் பின்னர் புரதப் பெயரையும் மூலத்தையும் பயன்படுத்தலாம் மேலும் புரதத்தின் அளவு உங்களுக்குத் தெரிந்தால் எடுத்துக்காட்டாக புரதங்களின் ஒத்த அளவு குறித்த டேட்டா உங்களிடம் இருந்தால் 100 அமினோ அமில ரெசிடியூஸ் மூலக்கூறு எடையைக் கொடுக்கலாம் லைசினிலிருந்து அலனைன் பிறழ்வைக் காண விரும்பினாலும் கொடுக்கலாம் லைசின் மற்றும் அலனைன் மாற்றியமைக்க என்ன நடக்கும் இங்கே ஒரு ஒற்றை பிறழ்வு அல்லது இரட்டை பிறழ்வு அல்லது பல பிறழ்வு ஆகியவற்றை தேர்வு செய்யலாம் மற்றும் அது ஒற்றை பிறழ்வு என்றால் சரியான தொடக்கம் அலனைன் பிறழ்வுகளுக்கு அனைத்து லைசினையும் சரியாகப் பெறுவோம் சோதனைத் டேட்டாவை பெறுவோம் இந்த டேட்டாவை எவ்வாறு பெறுவது என்ற விவரங்களை நான் விளக்குவேன் பின்னர் எந்த இரண்டாம் கட்டமைப்பையும் பிறழ்வு துடிப்பு மற்றும் ஹெலிக்ஸ் அல்லது சீட் அல்லது டர்ன் அல்லது காயில் மற்றும் இருப்பிடங்களை அடிப்படையாகக் கொண்டு தேடலாம் புதைக்கப்பட்ட அல்லது ஓரளவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அல்லது முன் வரையறுக்கப்பட்ட டேட்டாக்களை பயன்படுத்தலாம் இங்கு பயன்படுத்தக்கூடிய எந்தவொரு குறிப்பிட்ட அளவிலான அணுகல் மேற்பரப்புப் பகுதியிலும் ஆர்வமாக இருந்தால் 0 முதல் 20 வரை ஒரு ஆங்ஸ்ட்ரோம் ஸ்கொயர் r 0 முதல் 30 சதவிகிதம் மதிப்புகளை சதவீதம் மற்றும் ஆங்ஸ்ட்ரோம் ஸ்கொயர் இரண்டிலும் தருகின்றன DSSP ஐப் பயன் படுத்தி பெறும் அலகுகளை என்ன கூறலாம் ஒரு XX சதுரத்தைப் பார்த்தாள் அதன் சதவீத மதிப்புகளை எவ்வாறு பெறுவது X அலகுகள் அல்லது அணுகலுடன் செய்து சதவீதத்தைக் கொடுங்கள் மேலும் இந்த விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றை நேரடியாக DSSP முடிவிலிருந்து தேர்வு செய்யலாம் அல்லது X மற்றும் X அணுகலுடன் இயல்பாக்கக்கூடிய சதவீதத்தைப் பயன்படுத்தலாம் பிறகு அளவீடுகளை CD அல்லது DSC அல்லது ஃப்ளோரசன்ஸ்கள் போன்ற முக்கிய அளவீடுகள் என்று கூறினாலும் இது ஒரு தெர்மல் அல்லது டிநேச்சுரண்ட் முறைகள் என்பதை அறிய வேண்டும் எடுத்துக்காட்டாக தெர்மல் டேட்டாவை பயன்படுத்தினால் தேர்மல் டிநேச்சுரேஷன் கிடைக்கும் தெர்மல் டிநேச்சுரண்ட் என்பது டெல்டா Tm க்கான டேட்டாவை பெறுவது இது டிநேச்சுரண்ட்க்கான டேட்டா என்றாள் ஏன் முற்றிலும் பூஜ்யமானது டிநேச்சுரண்ட்களைப் பெற விரும்பினால் டிநேச்சுரண்ட்டைக் கிளிக் செய்வோம் டிநேச்சுரண்ட்ஸ் டிநேச்சுரேஷனுடன் டேட்டாவை பெற இவை நிபந்தனைகள் எனவே pH மற்றும் டிநேச்சுரண்டுகளுக்கு வெப்பநிலையை சரியாக கொடுக்க வேண்டிய வெப்பநிலையை தீர்மானிக்க முடியும் சோதனைத் டேட்டாவின் வெவ்வேறு வரம்புகளை தேடலாம் எடுத்துக்காட்டாக மிகவும் தீவிரமான நிலைத்தன்மையில் ஆர்வமாக இருந்தால் மிகவும் உறுதிப்படுத்தவும் அல்லது மிகவும் நிலையற்ற தாக்கவும் டெல்டா டெல்டா G மதிப்புகளை ஒரு மோலுக்கு மைனஸ் 10 கிலோ கலோரிக்கு மேல் கொடுக்கலாம் மேலும் மிகவும் நிலையான அல்லது நிலையற்றதாக இருக்கும் எந்த பிறழ்வையும் டெல்டா டெல்டா G H 2 O வில் காணலாம் எடுத்துக்காட்டாக மைனஸ் 5 ஐப் பயன்படுத்தலாம் என்று சொல்லலாம் பிறகு இதைப் பார்த்தால் சில இடங்களில் எந்த எண்ணுக்கும் கழித்தல் 5 என்றாள் என்ன கிடைக்கும் நான் டெல்டா டெல்டா G H 2 O ஐ காண்பிப்பேன் இதுதான் காரணம் வெப்பநிலை டேட்டாவை குறைக்க தெர்மல் டிநேச்சுரண்ட் தேர்வு செய்கிறோம் ஏனெனில் இந்த டெல்டா டெல்டா G H 2 O உடன் டேட்டாவை பெறவில்லை சில பிறழ்வுகள் மட்டுமே பொருந்துகின்றன இதை வெளியே எடுத்தால் டெல்டா டெல்டா G என்பது 5 ஐ விட அதிகமாக இருந்தால் புரோதெர்மில் நிலைப்படுத்துவதற்கான நேர்மறையான மற்றும் நிலையின்மைக்கு எதிர்மறையையும் அடையாளத்தையும் தரும் அதனால் இது 5 க்கும் அதிகமாக உள்ளது டேட்டா சுவாரஸ்யமாக இருக்குமா என்பதை பார்க்கலாம் இந்த டெல்டா G H 2 O ஐ கண்டால் இவை பிறழ்வுகள் ஆனால் பல பிறழ்வுகள் அல்ல இன்னும் 32 பிறழ்வுகள் மிகவும் நிலையான நிலையின்மைக் கொண்டுள்ளன குறிப்பிட்ட டிரிப்டோபான் சின்தேஸ் மற்றும் ஆல்பா சப்யூனிட்டில் E 49 I இதை மாற்றியமைத்தால் ஒரு மோலுக்கு 8 கிலோ கலோரி நிலைத்தன்மையை அதிகரிக்கிறது இந்த மிக உயர்ந்த மதிப்பு அனைத்து பிறழ்வுகளிலும் நடக்காது என்பதை பல உறுதிப்படுத்தப்பட்ட பிறழ்வுகளில் காணலாம் ஆனால் மிகவும் நிலையின்மைக்குள்ளான பிறழ்வுகளை எடுத்துக் கொண்டால் இது மைனஸ் 5 வரை இருக்கும் இது மைனஸ் 1 100 ஆக இருந்தால் நமக்கு தேவையான நிலையின்மையாக முற்றிலும் மாற்ற வேண்டும் அதைக் கிளிக் செய்தால் நிலையின்மைக் கொண்ட பல பிறழ்வுகளைக் காணலாம் பல பிறழ்வுகளை எடுத்து இந்த பிறழ்வுகள் ஏன் மிகவும் நிலையானவை அல்லது மிகவும் நிலையற்றவை என்பதைக் பகுப்பாய்வு செய்து காணலாம் அல்லது ஏதேனும் பொதுவான அம்சங்களைக் கொண்டு மிகவும் நிலையான அல்லது நிலையற்ற பிறழ்வுகளை விளக்கலாம் மிகவும் நிலையானதை சரிபார்க்க இயலாத நிலையில் இதைப் பயன்படுத்தலாம் நான் முன்னர் விவாதித்த 2 வழிமுறைகள் விரிவடைந்த நிலை மற்றும் மடிந்த நிலை பிறழ்வுகளின் கீழ் இருந்தால் 3 அல்லது 4 ஐ காணலாம் எந்த நிலையிலும் டேட்டாவை தேர்வு செய்யலாம் மீளக்கூடிய தன்மையை பெறலாம் விரிவடைந்த நிலைக்கு பின்னர் தேவையான நிலைக்குத் திரும்பலாம் இது மீளக்கூடியது இல்லையென்றால் இந்த மீள்தன்மை இந்த முக்கிய சொற்களைப் போல சரியானதல்ல எந்த முக்கிய சொற்களிலும் மற்றவைகளிடமும் சரியாக அதை செய்ய முடியும் டேட்டாவை சரியாக தேட பல விருப்பங்கள் உள்ளன எல்லாவற்றையும் காண்பித்தால் ஒரு பெரிய குழப்பம் உள்ளது எதைத் தேடுகிறீர்கள் எந்த தகவலை விரும்புகிறீர்கள் என்பது தெரியாது எனவே இந்த விஷயத்தில் ஒரு காட்சி விருப்பம் உள்ளது எனவே நீங்கள் விரும்பும் இந்த விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்யலாம் சில எடுத்துக்காட்டுகளில் சிலவற்றை நான் விளக்குகிறேன் ஒரு வரிசையாக்க விருப்பங்களை வரிசைப்படுத்தலாம் முடிவுகளின் அடிப்படையில் டேட்டாவை வரிசைப்படுத்தலாம் இயல்புநிலை மதிப்பு உள்ளீடுகளின் எண்ணிக்கை 300 ஆகும் ஆனால் இந்த உள்ளீடுகள் 3000 30000 இன் அதிக எண்ணிக்கையை பயன்படுத்தலாம் எனவே எல்லா டேட்டாவையும் ஒன்றாக பதிவிறக்கம் செய்யலாம் இப்போது எளிமையான ஒற்றை பிறழ்வுகளின் நிலைத்தன்மையை சில எடுத்துக்காட்டுகளுடன் விளக்க விரும்புகிறேன் கிளிக் செய்து தொடங்கினால் தேவையான அனைத்தும் கிடைப்பது கடினம் எல்லா தகவல்களையும் ஆர்வமாக பகிர்ந்து கொள்ள கேள்வி உள்ளது நிலையில்லா டேட்டாவை புரிந்துகொள்ள ProTherm டேட்டாபேஸ் ஒரு முக்கிய அம்சம் எனவே நமக்கு தெர்மோடைனமிக்ஸ் டேட்டா தேவை இப்போது காட்டப்படும் விருப்பங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக அழிக்கலாம் டெல்டா டெல்டா G H 2 O ஐக் கிளிக் செய்தால் டிநேச்சுரண்ட்டின் பெறப்பட்ட இலவச ஆற்றலின் மாற்றமாகும் இங்கே வெப்பத்தைக் கிளிக் செய்யக்கூடாது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் வெப்பத்தைக் கிளிக் செய்தால் டெல்டா டெல்டா G H 2 O டேட்டாவைசரியாகப் பெறவில்லை டிநேச்சுரண்ட் சரியானது வெப்பத்தை செய்தால் டெல்டா Tm அல்லது டெல்டா டெல்டா G ஐ H 2 O உடன் சரி செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை சரியாக செய்ய விரும்பி தொடங்கினால் டேட்டா கிடைக்கும் இப்போது டேட்டாவைப் பெறுவதில் சிக்கல் உள்ளது இந்த டேட்டா எதை ஒத்திருக்கிறது என்பது தெரியாது எனவே இது போதாது பகுப்பாய்விற்கு தேவையான முக்கியமான தகவல்கள் என்ன கண்டறிய வேண்டும் உங்களுக்கு புரதம் m சரியாகத் தெரியும் அல்லது கட்டமைப்புகளில் ஆர்வமாக இருந்தால் PDB தேவை அது மூன்று மியூட்டன்ட் அமைப்பு சரியா இல்லையா என்பதை தெரிவிக்கும் பின்னர் ஆற்றல் கட்டமைப்பு கட்டமைப்பு தகவல் அறிய முடியும் கட்டமைப்பு தகவல் தெரியவில்லை என்றால் வரிசை தகவல்களை அறிய முடியும் பின்னர் தேவையான அனைத்து தகவல்களும் கிடைக்கும் ஆமாம் இது மிகவும் முக்கியமானது இல்லையெனில் பிறழ்வு தெரியாது இது எந்த ரெசிடியூ பிறழ்ந்திருக்கிறது எந்த புரதத்தில் இது நன்றாக இருக்கிறது எதை செய்ய விரும்ப வேண்டும் போன்ற எல்லா தகவல்களையும் தரும் டெல்டா G டிநேச்சுரண்ட் பற்றி பேசினால் டிநேச்சுரண்ட்ஸ் டிநேச்சுரேஷன் டெல்டா G மீது ஆர்வமாக இருந்தால் எந்த டேட்டாவும் கிடைக்காது எனவே டெல்டா G H 2 O ஐப் பெறுவீர்கள் டெல்டா G H 2 இருந்தால் பின்னர் நிலைமைகளைப் பற்றி சிந்திக்கலாம் ஏனெனில் அவற்றின் டேட்டா வெவ்வேறு நிலைமைகளிலிருந்து மாறுபடும் எனவே T வெப்பநிலையை சரியாகப் பயன்படுத்தினால் டிநேச்சுரேஷன் கிடைக்கும் டிநேச்சுரண்ட்டில் ஆர்வமாக கிளிக் செய்யலாம் இந்த pH சரியா என்பதை காணலாம் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் இந்த டேட்டா இணக்கமானது ஏனெனில் இது பக்க வரம்பில் இருந்து வெளியேறவில்லை m புரதத்தின் எல்லா பிறழ்வுகளையும் இந்த அழகான வீடியோ மூலம் காணலாம் இதற்கு வைல்ட் வகை IID உண்டு உங்களுக்கு மியூட்டன்ட் ID வேண்டுமெனில் மியூட்டன்ட் மீது கிளிக் செய்யலாம் பிறகு மியூட்டன்ட் மற்றும் வைல்ட் வகைகளை வெற்றிகரமாக கையாளலாம் இரண்டு பகுப்பாய்வுகளை ஒப்பிட்டுப் பார்க்க விரும்பினால் இது இரண்டாம் கட்டமைப்பாகும் இந்த புரதங்களின் இரண்டாம் கட்டமைப்பை அடிப்படையாகக் கொண்டு ஏதேனும் பகுப்பாய்வு செய்ய விரும்பினால் முன்பு விவாதித்த AWK விலிருந்து தகவல்களை பிரித்தெடுக்கலாம் அதை சேமிக்க முடியும் மேலும் ஒரு AWK விலிருந்து இரண்டாம்நிலை தகவலை சரியாகப் பெறலாம் இந்த விஷயத்தில் பல பூஜ்ய டேட்டா சரியாக இருப்பதைக் கண்டால் காணாமல் போன AWK கருத்தை அகற்றவும் இல்லையெனில் டேட்டாபேஸில் எவ்வாறு அகற்றுவது என்பதை அறியலாம் தேடல் விருப்பத்தில் டெல்டா எனர்ஜி H 2 O க்கு சென்றால் சில எண்களை பெறலாம் இரண்டு தீவிர மதிப்புகளை சர்வரில் மைனஸ் 100 முதல் பிளஸ் 100 வரை கொடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் m மற்றும் c உண்மை ஏனெனில் எண்களை சரியாகக் கண்டறிந்தால் மட்டுமே இது காண்பிக்கப்படும் இப்போது சில டேட்டாவை பெறுகிறீர்கள் சில சந்தர்ப்பங்களில் அதே மியூட்டன்ட் பல முறை தோன்றினால் இதைத் தேடுவது கடினம் இந்த விஷயத்தில் வரிசையாக்க விருப்பத்தை பயன்படுத்தலாம் இந்த வைல்ட் வகை ரெசிடியூசும் மற்றும் மியூட்டன்ட் ரெசிடியூசும் மற்றும் ரெசிடியூ எண் சரி என்றால் மதிப்புகளை பயன்படுத்தலாம் ஏனெனில் இப்போது பயன்படுத்தும் டெல்டா G H 2 ஒரே வகை பிறழ்வினை ஒரு புரதத்திலோ அல்லது மற்றொரு புரதத்தின் வேறு இடத்திலோ காணலாம் அதை எப்படி சரியாக மாற்றுவது இது ஏறுவரிசையிலோ அல்லது இறங்கு வரிசையிலோ எடுத்து செல்லப்படுவதை காணலாம் இறங்கு வரிசையில் எடுத்து செல்லப்படுவது சிறந்தது ஏனெனில் இது உறுதியானது இதை சுவாரசியமாக தொடங்கினாள் டெல்டா டெல்டா G ஐ காணலாம் இந்த இறங்கு வரிசையின் காரணமாக இந்த Y ஐ இங்கேயே பெறுகிறோம் ஏறுவரிசையை வைத்தால் நிலை என்ன என்று பார்ப்போம் இங்கே A முதல் C வரை அதே பிறழ்வுகளைக் கண்டால் அலனைன் முதன்மையானது என்பதால் C ஐ சரியாக வைக்கிறீர்கள் எனவே வெவ்வேறு புரதம் பர்னேஸ் என்று கூறுங்கள் அவை துணை நியூக்ளியஸ் கொழுப்பு அமிலம் பிணைப்பு புரதம் இந்த இரண்டும் ஒரேவகை டேட்டா இந்த இரண்டு A 1 C 104 C 104 C ஒரே வகை புரதத்தின் வெவ்வேறு நிலைமைகளாக இருக்கலாம் இந்த வழியில் இரண்டாம் நிலை அமைப்பு சரியானது இதன் மதிப்புகள் வேறுபட்டவை என்பதை 1 251 1 புள்ளியில் காணலாம் pH 9 6 இது 1 2 இல் வேறுபடுகிறது இந்த A 132 E இல் மைனஸ் 8 5 முதல் மைனஸ் 5 8 வரை மதிப்புகளில் உள்ள வேறுபாட்டைக் காணலாம் இது pH இன் விளைவு வெவ்வேறு pH ஐப் பொறுத்தது உங்களிடம் டெல்டா G மதிப்புகள் இருந்தால் வெவ்வேறு pH இலிருந்து ஒரே மாதிரியான பிறழ்வு pH இன் விளைவு குறிப்பிட்ட பிறழ்வு என்ன என்பதை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் வெவ்வேறு புரதங்களுக்கு பொதுமைப்படுத்த முடியுமானால் பகுப்பாய்வுகளைச் செய்யலாம் வெவ்வேறு புரதங்களுக்கான பொதுவானது இதுதான் பகுப்பாய்வுகளைச் செய்யலாம் மற்றும் பொதுமைப்படுத்த முடியுமா என்பதைப் பார்க்கலாம் அல்லது புரதத்தைப் பொறுத்து பொதுமைப்படுத்த முடியுமா அல்லது முடியாதா என காணலாம் இதைப் பார்த்தால் டிஸ்ப்ளே 100 100 ஐ விட அதிகமாக இருப்பதைக் காணலாம் அதை இங்கேயே மாற்ற விரும்பினால் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் இதைத் தொடங்க சிறிது நேரம் தேவைப்படுகிறது மெதுவாக ஒற்றுமையைப் பெற முடியும் மேலும் சாலரீஸ் என்பதால் இது 1 முதல் 3000 வரை காட்டப்படும் எனவே அதிகமான டேட்டா உள்ளது என்றால் எண்களை அதிகரிக்கலாம் மற்றும் அதை சரி செய்யலாம் இங்கே முதல் பிறழ்வு பர்னேஸ் பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்பினால் எந்த தகவலுக்கும் செல்லலாம் இந்த விஷயத்தில் டிஸ்ப்ளே விருப்பம் மற்றும் குறிப்புகளை கிளிக் செய்யலாம் மியூட்டன்ட் கட்டமைப்புகளில் ஆர்வமாக இருந்தால் மியூட்டன்ட் கிளிக் செய்ய பின்னர் சரியாக குறைந்த எண்ணில் தொடங்கலாம் இந்த எண் சரியாக தேவையில்லை எனவே 300 ஐக் குறைக்கிறீர்கள் இந்த குறிப்பை சரியாகக் காணலாம் மேலும் சில சந்தர்ப்பங்களில் PD மியூட்டன்ட் என்பது மிகவும் தேவையானது லைசோசைம் என்றால் மியூட்டன்ட் டேட்டாவைப் பெறலாம் மேலும் ஒன்றுமில்லாத டிஸ்ப்ளே ஆகாத மியூட்டன்ட் கட்டமைப்பைக் காணலாம் இந்த 1 E 6 L ஐ இங்கே கிளிக் செய்தால் மியூட்டன்ட் என்பது சரி என்று காணலாம் எனவே வைல்ட் வகை மற்றும் பிறழ்வு வகைகளை காணலாம் முழுமையான தகவலைப் பெற விரும்பினால் பர்பிள் நிறத்திற்குச் செல்வீர்கள் உயிர் வேதியியல் தாளில் பர்பிள் நிறத்தைக் கண்டால் அப்ஸ்ட்ராக்ட் ஐ அணுகலாம் அணுகல் இருந்தால் முழு உரையையும் சரியாகக் காணலாம் பின்னர் இந்த தகவல்களையெல்லாம் சரியாகப் பெறலாம் பல தேர்வுகளை விரும்பினால் புதைக்கப்பட்ட பிறழ்வுகள் மற்றும் சீட்களில் மட்டுமே ஆர்வமாக இருந்தால் தேர்மல் டிநேச்சுரேஷன் மட்டுமே கிடைக்கும் dTm ஐத் தேர்ந்தெடுப்பது நல்லது இதன் வரம்பு மைனஸ் 1 100 முதல் பிளஸ் 100 டிகிரி C வரை சரியானது இங்கே சென்டிகிரேட் அல்லது கெல்வினையும் கிலோகலோரி கிலோ ஜூல் ஐயும் காணலாம் கிலோகலோரி கிலோ ஜூல் ஆக இருக்க முடியும் கிலோகலோரி மற்றும் கிலோ ஜூல் இடையே உள்ள மாற்றம் என்ன ஒரு கிலோகலோரி என்பது 4 18 கிலோ ஜூலுக்கு சமம் இங்கு சில எண்களை காணலாம் எளிய dH பெற S ஐ எடுக்க வேண்டும் இது பொதுவாக ஒரு நிலை 2 2 நிலை மதிப்புகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இதை விரும்பினால் இங்கே மாற்ற வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே இது ஒரு தெர்மல் தானாகவே Tm மற்றும் T என்பது Ta C Tm அல்ல அளவீட்டு முறை தேவையில்லை அதை மாற்றியமைப்பதை குறைக்க குறிப்பு நன்றாக இருக்கிறதா டெல்டா டெல்டா G தேவையில்லை இதை அகற்றுவோம் தொடக்கத்தை சரியாக எடுக்க மூலத்தை பயன்படுத்துவோம் டெல்டா டெல்டா G பயன்படுத்தினால் அவை தேர்மலை குறிக்கும் டெல்டா டெல்டா G தேவைப்படுவதால் டெல்டா டெல்டா G மதிப்புகளை தேர்மல் டிநேச்சுரண்டுகளுக்கு சரியாகப் பெறலாம் இந்த தகவலை பகுப்பாய்வுக்காகவும் கணிப்புக்காகவும் பயன்படுத்தலாம் ProTherm ஐ முடிக்க பயன்படுத்தலாம் ஏனெனில் புள்ளிவிவரங்களை எடுத்துக் கொண்டால் அது உள்ளடக்குகிறது 25000 உள்ளீடுகளை உள்ளடக்குகிறது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நடப்பு புதுப்பிப்புகள் எதுவும் ProTherm இல் கிடைக்கவில்லை ஆனால் கூட கிடைக்கக்கூடிய டேட்டா எண்ணிக்கை பகுப்பாய்வுகளுக்கு போதுமானது அது 740 தனித்துவமான புரதங்கள் என்று சொல்லலாம் அவை மியூட்டன்ட்களின் 311 புரத உள்ளடக்கத்தைக் கொண்டிருக்கும் இவை புரதங்களை வடிவமைப்பதற்கான புள்ளிவிவரம் புரதப் பெயர்களையும் மூலப் பெயர்களையும் அதிர்வெண் பக்கம் சென்று பட்டியலிடலாம் முன்பு காட்டிய அதிர்வெண் அட்டவணையில் சில பிறழ்வுகள் மிகவும் விரும்பப்படுவதை காணலாம் ஏனென்றால் அவை சோதனைப் பட்டியல்களை ஒழுங்குபடுத்தப்பட்ட எந்தவொரு பொருளுக்கும் செலவழிக்க விரும்பவில்லை அவற்றை புரிந்துகொள்ள சில குறிப்பிட்ட பிறழ்வுடன் என்ன நடக்கும் என்பதை அறிய வேண்டும் இதனால்தான் அலனின் பல பிறழ்வுகளின் விளைவை பக்க சங்கிலிகள் மூலம் புரிந்து கொள்ள முடியும் அதேபோல் புள்ளிவிவரங்களை சரியாகப் பெறலாம் இப்போது டுடோரியலுக்குச் சென்றால் நான்கு வெவ்வேறு கேள்விகளைக் கொடுக்கலாம் முதல் கேள்வி ஒற்றை பிறழ்வுக்கான டேட்டா மற்றும் தேர்மல் டிநேச்சுரேஷன் சோதனைகளுடன் பெறப்பட்ட ஹெலிகல் வரிசையை தேடுவது தேடலின் பிறகு அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என காணலாம் ஹெலிகல் வரிசை தேவை ஒரு ஹெலிகல் மற்றும் ஒற்றை பிறழ்வைக் கிளிக் செய்ய வேண்டும் மேலும் ஒற்றை பிறழ்வைக் கிளிக் செய்யலாம் அணுகல் ஒரு பொருட்டல்ல ஏனெனில் pH 7 இல் எதையும் எடுத்துக்கொள்வதில் விருப்பமில்லை எனவே உங்களுக்கு pH 7 முதல் 7 தேர்மல் டிநேச்சுரேஷன் கிடைத்துள்ளது இப்பொழுது விரும்பினால் தேர்மலை வைக்கலாம் டிஸ்ப்ளே விருப்பத்தை கிளிக் செய்து தொடங்குவோம் இறுதியாக டேட்டாவை பெறுகிறோம் அது முதல் குறியீடாகும் இரண்டாவதாகச் சென்றால் டிநேச்சுரண்ட் டிநேச்சுரேஷன் புதைக்கப்பட்ட ஹெலிக்ஸ் பகுதி உள்ளது புதைக்கப்பட்ட வழிமுறைகள் அணுகலை சரியாக பெற வேண்டும் பின்னர் யூரியா டிநேச்சுரேஷனைக் காணலாம் யூரியா மற்றும் CD அளவீட்டில் CD யையும் வெப்பநிலையையும் 15 முதல் 25 டிகிரிக்கு இடையில் வைத்திருக்கலாம் வெப்பநிலையைப் பார்த்தாள் வெப்பநிலை ரெசிடியூ எண்ணால் தொடங்கவேண்டும் இந்த விஷயத்தில் வரிசையாக்க வெப்பநிலை ரெசிடியூ எண்ணை சரியாக மாற்ற வேண்டும் அப்படி தொடங்கினால் டேட்டாவை பெறுவோம் பின்னர் ஒரு உதாரணம் எடுக்கலாம் அஸ்பார்டிக் அமிலம் வேறு எந்த ரெசிடியூஸ்க்கும் மீளக்கூடிய பிறழ்வினை காணலாம் வைல்ட் வகை ரெசிடியூஸ்கள் அஸ்பார்டிக் அமிலங்கள் மற்றும் அஸ்பார்டிக் ரெசிடியூங்கள் உள்ளன D என்பது வேறு ரெசிடியூஸ்களுக்கானது இந்த விஷயத்தில் பிளான்க் வைக்கலாம் பின்னர் மற்ற நிபந்தனைகளின் அணுகல் மற்றும் வெளியீட்டு ஆண்டு 96 முதல் 99 வரை பயன்படுத்தலாம் எனவே எல்லாவற்றிற்கும் 96 மற்றும் 96 ஐப் பயன்படுத்தினால் முழுமையான டேட்டாவை பெறுவீர்கள் உங்களுக்கு ProTherm இல் பல்வேறு விருப்பங்கள் உள்ளன மேலும் உங்கள் தகவல்களை நன்றாகப் பெற பல்வேறு விருப்பங்களின் பல கலவையைப் பயன்படுத்தலாம் எனவே பல்வேறு சொற்களை சரியாகப் பயன்படுத்த வேண்டும் அணுகலின் பொருள் என்ன எடுத்துக்காட்டாக புதைக்கப்பட்ட மற்றும் ஓரளவு புதைக்கப்பட்ட மற்றும் வெளிப்படுத்தப்பட்ட டேட்டாக்கள் ஆகும் வெளிப்படுத்தப்படுவதன் பொருள் என்ன அணுகல் சேவை மிக அதிகமாக புரதத்திற்கு வெளியே உள்ளது எனவே அவை எதை வெளிப்படுத்துகின்றன என்பது சரியாகத் தெரியாது மாணவர் இந்த ProTherm க்கு பயன்படுத்திய நிபந்தனைகள் என்னவென்று தெரிவிக்கும் ஏனென்றால் புதைக்கப்பட்ட அல்லது ஓரளவு வெளிப்படும் வெவ்வேறு வெட்டு மதிப்புகளைப் பயன்படுத்தலாம் இந்த விஷயத்தில் 20 சதவிகிதத்திற்கும் குறைவான புதைக்கப்பட்ட இடங்களைப் பயன்படுத்தினால் அது 20 முதல் 50 வரை ஓரளவு புதைக்கப்பட்டிருக்கும் மற்றும் வெளிப்படும் இந்த 20 சதவிகிதத்தை 5 சதவிகிதமாக கட்டுப்படுத்த விரும்பினால் டேட்டாவைப் பெற முடியுமா ஏனென்றால் புதைக்கப்பட்டவை 0 முதல் 20 சதவிகிதம் என வரையறுக்கலாம் 0 முதல் 5 ஐப் பெற ஆர்வமாக இருந்தால் டேட்டாவைப் பெறலாம் மாணவர் ஆம் இங்கே புதைக்கப்படுவதற்கு பதிலாக வரையறுக்கலாம் 0 முதல் 5 வரை மதிப்பைக் கொடுக்க வேண்டும் இப்போது 0 எதற்கும் கொடுத்தால் டேட்டாவை சரியாகப் பெறலாம் இங்கே H உதவியுடன் அனைத்து தொழில்நுட்ப சொற்களுக்கான தகவல்களையும் ProTherm டேட்டா பேசில் சரியாகப் பெறலாம் அனைத்து தொழில்நுட்ப சொற்களையும் பார்த்தால் அவை அனைத்தும் முழுமையான தகவலைக் கொண்டுள்ளன இந்த விஷயத்தில் ProTherm டேட்டாபேசில் பயன்படுத்தப்படும் சொற்களைப் பற்றி மேலும் புரிந்து கொள்ளலாம் ProTherm இன் பயன்பாடுகள் என்ன ProTherm ஐப் பயன்படுத்துவதற்கு சமீபத்திய புதுப்பிப்புகள் எதுவும் இல்லை ஆனால் குறிப்புகளுக்குச் சென்றால் பார்க்கலாம் பல்வேறு டேட்டாபேஸ்களின் ஆவண பயன்பாடுகள் பகுப்பாய்வு மற்றும் முன்கணிப்பைச் செய்யலாம் டேட்டாவை சேகரிக்கலாம் மற்றும் அணுகல் மேற்பரப்பு அல்லது pH அல்லது வெளிப்புற நிலைமைகள் அல்லது இரண்டாம் நிலை கட்டமைப்புகள் தரநிலை அல்லது தேர்மல் டிநேச்சுரேஷன் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்ட நிலைத்தன்மை டேட்டாவை பகுப்பாய்வு செய்யலாம் நிலைத்தன்மை எவ்வாறு மாறுபடுகிறது வெவ்வேறு இரண்டாம் கட்டமைப்பில் நிலைத்தன்மை என்ன ஆனது என்பதை காணலாம் மற்றும் பகுப்பாய்வு செய்யலாம் பகுப்பாய்வுகளை கணிக்க முடியும் பல மாதிரிகள் பின்னடைவு மாதிரிகள் அல்லது இயந்திர கற்றல் நுட்பங்கள் சரியா அல்லது அறிவு அடிப்படையிலான கணிப்புகள் அல்லது பிறழ்வு மீது நிலைத்தன்மையை கணிக்க பல்வேறு மாதிரிகளைப் பயன்படுத்தக்கூடிய முடிவு மர மாதிரிகள் ஆகியவற்றை உருவாக்கலாம் பின்னர் சில சோதனை டேட்டாகளுடன் சரிபார்ப்பைப் பெறலாம் சில கணிப்பு முறைகள் டேட்டாவை கணிக்கின்றன இவை தற்போது பயன்படும் புதுப்பிக்கப்படாத பல்வேறு மேற்கோள்கள் ஆகும் எனவே டேட்டாபேஸ்களுடன் இணைப்பைக் கடக்கப் பயன்படுகிறது ஏனெனில் ProTherm PDB மற்றும் பிற டேட்டாபேஸ்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது 25000 க்கும் மேற்பட்ட டேட்டா உள்ளது இவை பல்வேறு DDB மற்றும் ப்ரோ நெட் ஸ்லைடு P GDB இந்த டேட்டாபேஸ்கள் அனைத்தும் இந்த ProTherm இணைகின்றன கட்டமைப்பு தகவல்கள் உள்ளன தெர்மோடைனமிக்ஸ் உடன் தொடர்புபடுத்தலாம் நோய்களுக்கான செயல்பாடு மற்றும் கட்டமைப்பு நிலைத்தன்மை தகவலைப் புரிந்து கொள்ளலாம் இந்த இடத்தில் டேட்டாபேஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே பல்வேறு டேட்டாபேஸ்கள் உள்ளன எந்தவொரு முறைகளும் இருந்தால் அவற்றை கணிக்க முடியும் அல்லது எந்தவொரு பிறழ்விற்கும் சில காரணங்களை விளக்கலாம் புரோதெர்மில் கிடைக்கும் டேட்டாகளுடன் சரிபார்க்க முடியும் இந்த சோதனை மட்டுமே சோதனை டேட்டாபேசில் கிடைக்கிறது எனவே இது ProTherm டேட்டாபேசில் உள்ள பிற பிறழ்வுகளுடன் ஒப்பிட முடியுமா அல்லது இது சரியானதல்ல என்பதை அவற்றின் பயன்பாடுகள் உடன் காணலாம் பல மேற்கோள்கள் உள்ளன மேற்கோள் காட்டப்பட்டுள்ள மற்றும் மிகவும் பொதுவான பயன்பாடுகளும் தொழில்நுட்ப பயன்பாடுகளால் நிலைத்தன்மையின் அதிகரிப்புடன் பெறலாம் அவை ProTherm டேட்டாபேசை பயன்படுத்துகின்றன பல ஆய்வுக் கட்டுரைகளும் உள்ளன அவை புத்தகங்களுக்கு அனுப்புகின்றன அவர்கள் ProTherm ஐ மேற்கோள் காட்டுகிறார்கள் எனவே இந்த விஷயத்தில் ProTherm எவ்வாறு முக்கியமானது என்பதை காணலாம் ProTherm மேற்கோள்களைத் தேடினால் 237 முறை இடம்பெற்ற ProTherm பதிப்பு 4 ஆகும் இந்த 54 இல் 54 சரியான மேற்கோள்கள் உள்ளன சில மேற்கோள்களுக்கு 283 மேற்கோள்கள் உள்ளன இந்த 4 5 ஆவணங்களையும் சரியாகச் சேர்த்தால் 1000 க்கும் மேற்பட்ட மேற்கோள்களைப் பெறலாம் ஏனென்றால் முந்தைய ஆண்டுகளில் நியூக்ளிக் அமில ஆராய்ச்சி பற்றிய புதுப்பிப்புகளை டேட்டாபேஸ் களில் வெளியிட்டது ஆகும் எனவே பல்வேறு புதுப்பிப்புகள் உள்ளன 4 அல்லது 5 சமீபத்தில் வெவ்வேறு புதுப்பிப்புகள் உள்ளன ஆனால் ஒவ்வொரு பதிப்பிலும் புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அத்துடன் டேட்டாகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறோம் இது புரத நிலைத்தன்மைக்கு பயன்படுத்தப்படும் வளமாகும் இது ஒரு நல்ல டேட்டாபேஸ் மற்றும் புரத ஆராய்ச்சிகளுக்கு பயனுள்ள வளமாகும் இந்த வங்கியில் பிற டேட்டாபேஸ்களும் கிடைக்கும் எனவே ProTherm பிற விஷயங்களுடன் தொடர்புடையது மேலும் தகவல்களைப் பெற்று டேட்டாவை வெளிப்படுத்தவும் மற்றும் புரத நிலைத்தன்மை பற்றிய சரியான கூடுதல் விவரங்களையும் மேலும் நுண்ணறிவுகளையும் ஆராய முயற்சி செய்ய ProTherm டேட்டாபேஸ்களைப் பயன்படுத்தலாம் செயல்பாடுகள் அல்லது நோய்களுடன் தொடர்புபடுத்தலாம்